அறிமுகம் VI எல்லோருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஐ டி கரக்பூரைச் சேர்ந்த ராஜாராம் பொறியியல் வரைதல் அறிமுகம் குறித்து தொகுதி 1 விரிவுரை எண் 6 இல் இருக்கிறோம் இன்றைய வகுப்பில் ஒரு சிறப்பு பரிமாண விஷயத்தையும் சகிப்புத்தன்மையையும் சுருக்கமாகப் பார்ப்போம் கடைசி வகுப்பில் பரிமாணப்படுத்துதல் குறித்த சிறப்பு சிக்கல்களில் அதை பரிமாணப்படுத்துவதற்கான பல்வேறு வழிகளைப் பார்த்தோம் உதாரணமாக இது பல படிகளைக் கொண்ட சிலிண்டராக இருந்தால் எனவே பார்வையின் மறுபக்கத்தில் நாம் ஒரு படி போல் பார்க்கிறோம் விட்டம் இருந்தால் விட்டம் இருந்தால் அதை நாம் குறியீட்டு பை பயன்படுத்துகிறோம் மற்றும் உள்ளே மிகச்சிறிய ஒன்று மற்றும் வெளியில் மிகப்பெரியது என்று பார்க்க முயற்சிக்கிறோம் எனவே அவை அவற்றின் விட்டம் மூலம் பரிமாணமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அவை செவ்வகங்களாகத் தோன்றும் பார்வைகளில் பரிமாணமாக இருக்க வேண்டும் எனவே நம்மிடம் பல சிலிண்டர்கள் இருந்தால் இந்த பார்வையில் இருந்து பார்த்தால் அவை செவ்வகங்கள் போல் தோன்றும் அந்த வழக்கில் விட்டம் இதை இந்த வழியில் காட்டப் போகிறோம் இந்த பார்வையில் இருந்து விட்டம் காண்பிக்கப்படுவதில்லை குறுகலான அம்சங்கள் போன்ற ஏதேனும் இருந்தால் எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு செவ்வகத்தைக் கொண்டிருப்பதற்குப் பதிலாக ஒரு குறுகலான அம்சம் எங்களிடம் உள்ளது ஒருவேளை பொருள் அத்தகைய அம்சத்தைக் கொண்டிருக்கலாம் அந்த வழக்கில் நாங்கள் அதன் உயரத்தைக் காட்டுகிறோம் மேலும் அதன் நீளம் 20 அலகுகள் மற்றும் 60 அலகுகளையும் காட்டுகிறோம் தட்டையான முனைகளுக்கும் அவற்றின் குறுகலான சாய்விற்கும் இடையில் ஒரு பக்க தூரத்தின் உயரத்தை ஒரு தட்டையான டேப்பர் சின்னத்தைப் பயன்படுத்தி நாங்கள் வழக்கமாக குறுகலான அம்சங்களுக்குச் செல்கிறோம் இங்கே நாம் இந்த பரிமாணங்களைக் காண்பிக்கிறோம் மேலும் குறுகலான வடிவத்தின் சின்னத்துடன் கூடிய குறுகலான ஒன்று போன்றது இதுதான் நாம் காண்பிக்கும் முறை மற்றும் இந்த விகிதத்தில் அந்த விகிதம் அதிகரிக்கும் எந்தவொரு கடினமான விஷயங்களும் நாம் முன்னோக்கி சென்று அதைக் காண்பிக்கும் வழி இது மற்ற வழி என்னவென்றால் ஒரு பக்கத்தின் உயரத்தைக் கொடுப்பது இந்த ஒரு நீளமான நீளம் மற்றும் குறுகலான முகத்தின் சாய்வு எனவே டேப்பரின் நீளம் 60 அலகுகள் ஆகும் மேலும் இது கிடைமட்டத்துடன் 60 டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது எனவே இந்த வழி குறியீட்டு விகிதம் எவ்வாறு மாறப்போகிறது என்பதைக் கொடுப்பதன் மூலமும் அதைக் காண்பிக்க முடியும் மற்ற வழி சாய்வு மற்றும் கோணத்தின் வழியாகும் இவை சிறப்பு பரிமாணத்தின் இரண்டு வழிகள் இதேபோல் எங்களிடம் நூல் திருகுகள் போன்றவை இருந்தால் பரிமாண நோக்கத்திற்காகவும் பிற விஷயங்களுக்காகவும் நாம் நேரடியாக நூல்களை வைக்க மாட்டோம் இவை நூல்கள் என்பதைக் குறிக்கும் குறிப்பிட்ட பரிமாணங்களைக் காட்டுகிறோம் உதாரணமாக நாம் ஒரு பேனாவை எடுத்துக் கொண்டால் அதை திருகு மற்றும் நூல் வகையான சேர்க்கைகளுடன் இரண்டு பகுதிகளாக திறக்க முடியும் எனவே அவற்றில் ஒன்று வெளிப்புற நூல்களைக் கொண்டிருக்கலாம் மற்றொன்று உள் நூல்களைக் கொண்டிருக்கும் எனவே போல்ட் கொட்டைகள் பேனா திருகுகள் தொப்பிகள் போன்றவற்றுக்கான இந்த பரிமாணங்களை நாம் காண்பிக்கும் போது எப்போதும் வெளிப்புற நூல்கள் மற்றும் உள் நூல்கள் இருக்கும் எனவே இந்த உள் நூல்கள் மற்றும் வெளிப்புற நூல்களைக் காண்பிக்க பல்வேறு வழிகள் உள்ளன மேலும் விவரங்களை எதிர்கால வகுப்புகளில் நாம் கற்றுக்கொள்வோம் இருப்பினும் இந்த வகையான செவ்வக பகுதிகள் குறுகலானவை மற்றும் வளைவுகள் மற்றும் கோடுகளை நாம் காணும்போதெல்லாம் அது நூல்களைக் கையாள வேண்டும் என்பதைக் குறிக்கிறது மேலும் வழக்கமாக நாம் காண்பிக்கும் மெட்ரிக் எம் பகுதிகளால் இந்த நூல்களைக் காண்பிப்போம் அந்த நோக்கத்திற்காக மெட்ரிக் நூல்கள் M இன் சின்னம் இருக்கலாம் அது 12 மிமீ விட்டம் கொண்டதாக இருக்கலாம் எனவே இது வெளிப்புற நூல்களாக இருந்தால் அதை வெளிப்புறத்திலிருந்து காண்பிப்போம் இது நம்மிடம் இருக்கும் நூல் எனவே எம் 12 அது அந்த ரெனால்ட்ஸ் பேனாவின் வெள்ளை வண்ணப் பகுதியைப் போன்றது என்பதைக் காண்பிப்போம் அது உள் நூலைக் கொண்டுள்ளது அந்த விஷயத்தில் நாம் அதைக் காட்டப் போகும் உள் பகுதிகள் இதேபோல் இந்த நூல்கள் கொட்டைகள் மற்றும் பிற வகையான விஷயங்களை ஈடுபடுத்தும்போதெல்லாம் நாம் பொதுவாக துளையிடப்பட்ட துளையின் ஆழத்துடன் செல்கிறோம் ஏனென்றால் இந்த பொருளின் உள்ளே ஒரு துளை உள்ளது அதில் நமக்கு ஒரு நூல் உள்ளது எனவே ஆழம் எப்போதும் தேவைப்படுகிறது எடுத்துக்காட்டாக இங்கே இந்த விஷயத்தில் 12 மி எனவே ஒரு முனையிலிருந்து இது 22 மி எனவே இங்கிருந்து இது 22 மி மீ வரை இந்த பகுதி மற்றும் நூல் ஒருவேளை பொருளின் அளவு அந்த துளை வரை இந்த நிலை வரை உருவாக்கப்படலாம் ஆனால் த்ரெட்டிங் இந்த நிலை வரை மட்டுமே செய்யப்படுகிறது எனவே அந்த வழக்கில் நூல் நீளம் 18 மிமீ இது 18 மிமீ என்பதைக் காட்ட வேண்டும் நூல்கள் மற்றும் சிறப்பு திருகு அம்சங்கள் காண்பிக்கப்படுவது இதுதான் முன்னணி பார்வை மற்றும் பக்க காட்சிகள் போன்ற அதன் மாறுபட்ட கருத்துக்களை நாங்கள் எப்போதும் காண்பிப்போம் ஏனெனில் இது ஒரு நூல் வகையான வெளிப்புற நூல் நீங்கள் இந்த பக்கத்திலிருந்து அல்லது ஒருவேளை இந்த பக்கத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்றால் அது ஒரு வட்டம் போல் தெரிகிறது அதில் நாம் நூல்களைச் சொல்லத் தொடங்குகிறோம் எனவே அந்த விஷயத்தில் நமக்கு உள்ளே பரிமாணமும் உள்ளது எதிர்கால வகுப்புகளில் அதைப் பற்றி மேலும் விவரங்களைக் கற்றுக்கொள்வோம் வழக்கமாக அந்த குறியீட்டைப் பார்ப்பதன் மூலம் எந்தவொரு பரிமாணத்திற்கும் குறியீடுகளுடன் செல்கிறோம் வரைதல் விட்டம் அல்லது கோள விட்டம் ஆரம் மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கிறதா என்பதைப் புரிந்துகொள்ளும் நிலையில் இருப்போம் நாம் phi ஐப் பயன்படுத்தினால் அது விட்டம் குறிக்கிறது இது S phi போன்றது என்றால் அது கோள விட்டம் என்பதைக் குறிக்கிறது ஆரம் நாம் R உடன் செல்கிறோம் மற்றும் கோள ஆரம் எஸ்ஆர் சின்னங்களுடன் செல்கிறோம் இவை சதுர கூறுகளாக இருந்தால் நாங்கள் குறியீட்டு சதுரங்களைப் பயன்படுத்துகிறோம் சில நேரங்களில் நாம் CYL ஐ சிலிண்டர்களாகப் பயன்படுத்துகிறோம் இதேபோல் இந்த பல துளைகள் ஒரு தட்டில் செய்யப்படும்போதெல்லாம் அந்த வழக்கில் குறிப்பிடப்படும் சுருதி விட்டம் இருக்கும் நாங்கள் வழக்கமாக இந்த பிசிடி சுருதி வட்ட விட்டம் கொண்டு செல்கிறோம் விஷயங்கள் சம இடைவெளியில் இருந்தால் நாம் ஈக்யூஎஸ்பி ஈக்வி ஸ்பேஸ் வகையான விஷயங்களுடன் செல்கிறோம் இதேபோல் இது கூம்பு வடிவமாக இருந்தால் நாம் அதை அப்படியே பயன்படுத்துகிறோம் இது ஒரு தட்டையான டேப்பராக இருந்தால் அதை நாம் இந்த வழியில் பயன்படுத்துகிறோம் பிளாட் டேப்பர் சின்னம் போன்றது இது இது கூம்பு வடிவமாக இருந்தால் இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் பொதுவாக நூல்கள் மற்றும் பிற விஷயங்களைப் போன்ற பல விஷயங்கள் இந்த அடையாளங்களை எம் பொதுவாகக் காண்கிறோம் அதாவது இந்த நூல்களை உருவாக்குவதற்கான ஒரு வழி மெட்ரிக் நூல் பலவிதமான துளைகள் உள்ளன மேலும் எதிர் துளைகள் கவுண்டர்சின்கள் போன்றவை மற்றும் மக்கள் பொதுவாக பயன்படுத்தும் சிறப்பு சின்னங்கள் உள்ளன எனவே தாள் சின்னங்களை வரைவதில் இந்த அலகுகள் பரிமாணமளிப்பது மிக முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு படத்தை எந்திரத்திற்கு தெரிவிக்க விரும்பினால் இப்போது வரைபடத்திற்கான இந்த பரிமாணங்கள் அனைத்தும் 12 மிமீ என்று சொல்வது போல் நன்றாக இருக்கிறது ஆனால் 12 மிமீ வகையான பொருளைத் தயாரிக்க ஒரு இயந்திரத்தை நாங்கள் கேட்டால் ஒருவேளை அது நீளமாக இருக்கலாம் அது துல்லியமாக 12 மிமீ செய்ய இயலாது நாங்கள் இயந்திரங்களைக் கையாள்வதால் எப்போதும் பிளஸ் அல்லது கழித்தல் விலகல்கள் இருக்கக்கூடும் இந்த இயந்திரத்தை பாதிக்கும் பல காரணிகள் உள்ளன எடுத்துக்காட்டாக 20 மிமீ சிலிண்டர் செய்ய விரும்பும் ஒரு திருப்புமுனை செயல்பாட்டை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் இருப்பினும் ஒரு சிறிய விலகல் இயந்திர அதிர்வுகளின் வெப்பநிலை மாறுபாடுகள் காரணமாக இந்த லேத் இயந்திரத்தை நாம் எவ்வாறு உண்பது மற்றும் பல எனவே விஷயங்கள் எப்போதுமே அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது அது அந்த பொருளின் குறைவாக இருக்கலாம் பல காரணிகள் இந்த விஷயங்களை பாதிக்கின்றன எனவே 12 மிமீ அல்லது 20 மிமீ பொதுவாகக் குறிப்பிடுவது நல்ல யோசனையல்ல 20 வரம்புகள் முதல் 20 5 மிமீ வரை குறிப்பிடுவது எப்போதும் நல்லது மேலும் 19 5 மிமீ அல்லது 20 பிளஸ் அல்லது மைனஸ் 0 05 மிமீ போன்றது நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் இத்தகைய பரிமாணங்கள் சகிப்புத்தன்மை என்று அழைக்கப்படுகின்றன இந்த சகிப்புத்தன்மைகளைப் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் சகிப்புத்தன்மையின் அடிப்படை வரையறை என்பது ஒரு பகுதியின் அளவு மற்றும் வடிவவியலில் ஒரு குறிப்பிட்ட மாறுபாட்டிற்கான கொடுப்பனவு ஆகும் எந்தவொரு பொருளும் துல்லியமான அளவோடு உருவாக்கப்படாது மேலும் மீண்டும் மீண்டும் வடிவமைக்கப்படும் பல நிகழ்வுகளுக்கு நாம் அதை மீண்டும் செய்ய விரும்பினால் அதற்குள் எப்போதும் மாறுபாடுகள் இருக்கும் எனவே ஒரே அளவு மற்றும் வடிவவியலின் ஒரே பொருளை உருவாக்குவது துல்லியமாக சாத்தியமில்லை எனவே சகிப்புத்தன்மை அனுமதிக்கக்கூடிய மாறுபாட்டை அமைக்கிறது எந்தவொரு தர ஆய்வும் மற்றும் பலவற்றிற்கும் மேலும் நோக்கத்திற்காக இந்த சகிப்புத்தன்மை வரம்புகள் கண்டிப்பாக விதிக்கப்படுகின்றன ஒரு பெரிய மாறுபாடு இருந்தால் அது பகுதியின் செயல்பாட்டை பாதிக்கலாம் எடுத்துக்காட்டாக ஆ அவர்கள் ஒரு எளிய ரெனால்ட்ஸ் பேனாவை எடுத்திருந்தால் அதை திருகு மற்றும் பிற பகுதி இரண்டையும் கொண்டிருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே இந்த ரெனால்ட்ஸ் பேனாவை நீல வண்ணப் பகுதியை திருக முயற்சிக்கும்போது நூல் மிகச் சிறியதாக இருந்தால் அது உடனடியாக அந்த பேனாவை இழந்து அந்த பகுதியின் செயல்பாடு கடுமையாக பாதிக்கிறது அந்த நூல் மிகப் பெரியதாக இருந்தால் அது அந்த பொருளுக்கும் பொருந்தாது எனவே ஒரு பெரிய மாறுபாடு எப்போதும் இந்த பகுதிகளின் செயல்பாட்டை பாதிக்கிறது உதாரணமாக நாம் பயன்படுத்தும் விரல் மிக அதிகமாக இருந்தால் அந்த மோதிரத்தை திறம்பட பயன்படுத்தக்கூடிய நிலையில் நாம் இருக்க மாட்டோம் அது மிகச் சிறியதாக இருந்தால் அது நம் விரலுக்கும் பொருந்தாது எனவே எந்தவொரு பொருளும் இந்த சகிப்புத்தன்மை விஷயங்களுடன் நாம் எதை எடுத்தாலும் ஒரு பெரிய மாறுபாடு இருந்தால் அது பகுதியின் செயல்பாட்டை கடுமையாக பாதிக்கிறது இருப்பினும் நாம் அதை துல்லியமாக செய்ய விரும்பினால் அதாவது நாங்கள் பல்வேறு சிறிய மாறுபாடுகளை உருவாக்கப் போகிறோம் பின்னர் ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் அந்த கூறுகளை உருவாக்குவது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் எனவே இந்த சிறிய மாறுபாட்டை குறிப்பிடத்தக்க மாறுபாட்டிற்கு கவனமாக விளையாட வேண்டும் எனவே ஒருபுறம் இது செலவை அதிகரிக்காது இந்த செலவு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் இது பண விஷயங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடும் உற்பத்தியைப் பொறுத்தவரை நீங்கள் எத்தனை அளவு தயாரிக்க விரும்புகிறீர்கள் அதுவும் செலவு மற்றும் பல விஷயங்கள் எனவே வழக்கமாக தொழில்கள் இந்த சிறிய மாறுபாட்டையும் பெரிய மாறுபாட்டையும் மேம்படுத்த முயற்சிக்கின்றன சகிப்புத்தன்மை எந்திர செயல்முறைகளில் ஒரு நிலையான உதாரணத்தைப் பார்ப்போம் சில விஷயங்களை நாங்கள் கூட்டங்கள் என்று அழைக்கிறோம் இவை தனிப்பட்ட கூறுகள் அவற்றை நாங்கள் சரிசெய்து இறுதி தயாரிப்பு போல உருவாக்குகிறோம் கண்ணாடி போன்ற ஒரு உதாரணத்தைத் தேர்ந்தெடுப்போம் இது வழக்கமான கண்ணாடி ஒருவேளை சட்டகம் கொண்ட ஒரு சட்டசபை இது சட்டகம் ஒருவேளை அந்த மூட்டுகளில் திருகுகள் கண்ணாடி திருகுகள் மற்றும் சட்டகங்கள் இருக்கலாம் இந்த காட்சியின் பகுதிகள் என நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் அவற்றை நீங்கள் சரியான வழியில் இணைக்கும்போது சட்டசபை கண்காட்சிகளைப் போன்ற செயல்பாட்டை உருவாக்கும் ஒரு சட்டசபையைப் பெறுவதற்கான நிலையில் இருப்பீர்கள் இப்போது அந்தச் சட்டத்தில் உள்ள தனிப்பட்ட விஷயத்தைப் பார்ப்போம் இது சட்டகம் நாங்கள் ஒரு கிளாஸை வைக்க விரும்புகிறோம் இந்த கண்ணாடியை இது ஒரு கண்ணாடி ஆக்குவோம் இந்த பரிமாணம் முதலில் இந்த பரிமாணத்தைப் பார்ப்போம் என்றால் இந்த பரிமாணம் முதலில் அதே பரிமாணங்களைத் தயாரிப்பது எளிதல்ல இயந்திர அழுத்தங்களைப் போல அதை சரிசெய்வதில் நாம் அதை ஒரு சிறிய மாறுபாடாக மாற்றினாலும் கூட அது திரிக்கப்பட்டிருக்கலாம் எனவே இந்த கண்ணாடியை உள்ளே பொருத்துவது போன்ற முக்கிய செயல்பாடு நாம் அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது இது இயந்திர அழுத்தங்களில் ஒரு சிறிய அதிகரிப்பு ஒருவேளை வெப்பநிலை மாறுபாடுகள் அல்லது ஒருவேளை மேற்பரப்பு சிராய்ப்புகள் மற்றும் பிற விஷயங்களை வலியுறுத்துகிறது அது அதன் செயல்பாட்டை கடுமையாக பாதிக்கலாம் ஆனால் நாம் அதை சிறியதாக மாற்றப் போகிறோம் என்றால் இது ஒரு சிறிய அளவு ஆனால் இது ஒரு பெரியது அந்த பொருளிலிருந்து வெளியே வருகிறது இது மிகப் பெரியதாக இருந்தால் இது பெரியதாக இருந்தால் இது சிறியதாக இருந்தால் அது உண்மையில் பொருந்தாது எனவே அவற்றின் பரிமாணங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான மதிப்புகளுக்குள் வராவிட்டால் பாகங்கள் பெரும்பாலும் ஒன்றாக பொருந்தாது எடுத்துக்காட்டாக இந்த பரிமாணம் 25 மிமீ இது ஒன்று 25 மிமீ சரியான பொருத்தம் என்று கருதுவோம் ஒருவேளை நீங்கள் இதை உருவாக்கும் போது அந்த வரம்பிற்குள் 25 1 மிமீ முதல் 24 9 மிமீ வரை இருக்கலாம் இது 25 ஆக இருந்தால் அது அந்த பொருளில் பொருந்துகிறது அது 26 ஆக இருந்தால் நிச்சயமாக அது அந்த பொருளுக்கு பொருந்தாது ஒருவர் அதைப் பொருத்த முயற்சிக்கும் பிற வழிகளைச் செய்ய வேண்டும் எனவே அவற்றின் பரிமாணங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான மதிப்புகளுக்குள் வராவிட்டால் பாகங்கள் பெரும்பாலும் ஒன்றாக பொருந்தாது உதாரணமாக உங்கள் கண்ணாடியை உடைத்தீர்கள் இதை மாற்ற விரும்புகிறீர்கள் மாற்று பகுதி பயன்படுத்தப்பட்டால் அது விலகலின் சில வரம்புகளுக்குள் அசல் பகுதியின் நகலாக இருக்க வேண்டும் எனவே தொழில்கள் இந்த வகையான தயாரிப்புகளை பல பகுதிகளாகப் பெருக்கும்போது இந்த சகிப்புத்தன்மையுடன் ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் அதை உடைத்தீர்கள் அதை மாற்ற விரும்புகிறீர்கள் என்பதால் மீண்டும் மீண்டும் தேவைப்படுகிறது எனவே துல்லியமான பரிமாணங்களின் ஒத்த கூறு உங்களுக்குத் தேவை என்பதை மாற்றுவதற்கு முடியாவிட்டால் இந்த சகிப்புத்தன்மையுடன் ஒருவர் விளையாட வேண்டும் இது ஒரு பொதுவான நடைமுறை செலவு பொதுவாக சிறிய சகிப்புத்தன்மையுடன் அதிகரிக்கிறது சிறிய சகிப்புத்தன்மை அதை உருவாக்க செலவில் ஒரு அதிவேக அதிகரிப்புக்கு காரணமாகிறது சிறிய சகிப்புத்தன்மை கொண்ட பகுதிகளுக்கு பெரும்பாலும் சிறப்பு உற்பத்தி முறைகள் தேவைப்படுகின்றன இது எங்களுக்கு மிகச் சிறிய சகிப்புத்தன்மை மதிப்புகளுக்குச் செல்கிறீர்கள் என்றால் அது எங்களுக்கு சிறப்பு உபகரணங்கள் தேவைப்படுகிறது சிறிய சகிப்புத்தன்மை கொண்ட பகுதிகளுக்கு பெரும்பாலும் அதிக ஆய்வு மற்றும் பகுதிகளை நிராகரிப்பதற்கான அழைப்பு தேவைப்படுகிறது இதுபோன்ற சிறிய சகிப்புத்தன்மையை கவனித்துக்கொள்வதற்கு நாம் எவ்வளவு கவனமாக இருக்கப் போகிறோம் நாளின் முடிவில் அது ஆய்வுக்கு செல்ல வேண்டும் தேவையான சகிப்புத்தன்மையிலிருந்து ஒரு சிறிய விலகல் பகுதி நிராகரிக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது எனவே சிறிய சகிப்புத்தன்மை எப்போதுமே ஒரு பெரிய ஆய்வு விஷயத்தைக் கொண்டிருக்கிறது மேலும் பல பகுதிகள் நிராகரிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் சிறிய சகிப்புத்தன்மையைக் கொண்டிருப்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருந்தாலும் அதுவே சவாலானது இந்த சகிப்புத்தன்மையை நாங்கள் வெவ்வேறு வழிகளில் குறிப்பிடுகிறோம் எடுத்துக்காட்டாக இது வடிவவியலின் அடிப்படையிலும் இருக்கக்கூடிய அளவின் அடிப்படையில் இருக்கலாம் அளவைப் பொறுத்தவரை அதைப் பார்ப்போம் பரிமாணத்தில் அனுமதிக்கப்பட்ட மாறுபாட்டைக் குறிப்பிடுவதை இது கட்டுப்படுத்துகிறது அதாவது இது நீள அகலம் உயரம் அல்லது விட்டம் போன்றதாக இருக்கலாம் இந்த விஷயங்களைப் பற்றி நாம் பேசினால் வடிவியல் தொடர்பான அளவு சகிப்புத்தன்மை பற்றியது இந்த சகிப்புத்தன்மையைப் பற்றியும் பேசுகிறோம் வடிவியல் சகிப்புத்தன்மைக்கு சகிப்புத்தன்மையின் விவரக்குறிப்பை இது அனுமதிக்கிறது பகுதியின் வடிவியல் அதன் அளவிலிருந்து பிரிக்கிறது நான் ஒரு செவ்வகத்தை வரைய விரும்புகிறேன் ஆனால் ஒரு சிறிய மாறுபாடு இருக்கலாம் இது ட்ரெபீஜியம் வகையான விஷயமாகத் தோன்றலாம் இந்த வேறுபாடுகள் மிகச் சிறியவை ஒரு சதுரத்தைக் கொண்டிருப்பதற்குப் பதிலாக இதுபோன்ற விஷயம் இந்த ட்ரெப்சாய்டல் வகையான விஷயமும் பொறுத்துக்கொள்ளப்படலாம் அதையே நாம் வடிவியல் சகிப்புத்தன்மை என்று அழைக்கிறோம் கோடுகளின் நீளம் விட்டம் அடிப்படையில் நாம் அளவு சகிப்புத்தன்மை என்று அழைக்கிறோம் நான் சொன்னது போல் நாங்கள் ஒரு சிலிண்டர் போன்ற ஒன்றை வரைய விரும்புகிறோம் ஆனால் அது சற்று ஓவலாகத் தோன்றலாம் அந்த வகையான விஷயங்களும் ஒருவர் பராமரிக்க வேண்டிய வடிவியல் சகிப்புத்தன்மை வடிவியல் பரிமாணமும் சகிப்புத்தன்மையும் ஒரு பகுதியின் வெவ்வேறு வடிவியல் அம்சங்களைக் கட்டுப்படுத்த சிறப்பு சின்னங்களைப் பயன்படுத்துகின்றன இருப்பினும் அகல உயர விட்டம் போன்றவற்றின் அடிப்படையில் இதை நாம் தெளிவாகக் குறிப்பிடுகிறோம் ஒரு சிறிய நீள்வட்டம் அல்லது ஓவல் வகையான விஷயங்களுக்கு ஒரு வட்டம் நாம் சிறப்பு வகையான குறியீடுகளைப் பயன்படுத்துகிறோம் அதாவது அது அந்த நிலை வரை அனுமதிக்கப்படுகிறது ஒற்றை பரிமாணத்திற்கான சகிப்புத்தன்மை பரிமாணம் மற்றும் சகிப்புத்தன்மையுடன் குறிப்பிடப்படலாம் அதை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பதை விரைவில் பார்ப்போம் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று சகிப்புத்தன்மை என்பது 25 மிமீ போன்ற ஒன்றை நான் சொல்கிறேன் என்றால் மேல் மற்றும் கீழ் வரம்புகளுக்கு இடையிலான மொத்த மாறுபாடு ஆகும் மேல் மட்டத்தில் எந்த மட்டத்திற்கு நான் உண்மையில் அந்த மட்டத்துடன் செல்ல முடியும் அது 24 9 அல்லது 24 99 அல்லது 25 01 போன்றதா அல்லது இது 25 1 போன்ற மேல் கீழ் இந்த மொத்த மாறுபாட்டைக் கையாள ஏதாவது கட்டுப்படுத்துகிறது இங்கே ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் அதில் பல கூறுகள் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வரைபடத் தாள் உள்ளது எடுத்துக்காட்டாக ஒரு திருப்புதல் செயல்பாட்டிற்கான சுண்ணாம்பு திருகுகள் மற்றும் பிற விஷயங்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றன எடுத்துக்காட்டாக இதைத் தேர்ந்தெடுப்போம் பிளஸ் அல்லது கழித்தல் 0 005 அலகுகளுடன் விட்டம் 1 375 அலகுகளைக் குறிக்கும் பை போன்றது இதேபோல் இந்த ஒரு 1 120 பிளஸ் அல்லது கழித்தல் 0 005 ஐப் பார்ப்போம் இதேபோல் இந்த விட்டம் பை 2 75 பிளஸ் அல்லது கழித்தல் 0 02 ஐப் பார்ப்போம் எனவே எந்திரம் செய்யப்படும்போது இந்த பொறியியல் வரைபடத்தின் மூலம் தயாரிப்பு வெளிவருகிறது இது தர சோதனைக்குச் செல்லும் போது முக்கியமாக தரக் கட்டுப்பாட்டு வாயு சோதனை இந்த சகிப்புத்தன்மை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை சரிபார்க்கவும் அந்த வெளி வட்டத்தின் விட்டம் யாராவது அளவிட்டால் அது 2 75 செய்தால் நன்றாக இருந்தால் அது நம்மைப் போன்ற 2 77 ஆக இருந்தால் அதுவும் நன்றாக இருக்கும் அது 2 73 அலகுகள் போன்ற ஏதாவது இருந்தால் கூட நன்றாக இருக்கும் ஏனெனில் இந்த பிளஸ் அல்லது கழித்தல் 0 ஏதாவது ஒருவேளை 2 78 ஆக இருந்தால் அவர்கள் அந்த பகுதியை நிராகரிப்பார்கள் எனவே மேலும் நோக்கத்திற்காக இந்த சகிப்புத்தன்மை எப்போதும் உதவியாக இருக்கும் இதேபோல் இதைப் பார்ப்போம் நீங்கள் எப்போதும் நேர்மறை பக்கத்திலும் எதிர்மறை பக்கத்திலும் பிளஸ் அல்லது மைனஸ் 0 02 வைத்திருப்பது அவசியமில்லை சில நேரங்களில் நேர்மறையான பக்கத்தில் இது விரும்பப்படுகிறது ஆனால் நீங்கள் விஷயங்களை பொருத்த விரும்பும் போது எதிர்மறையான பக்கத்தில் அல்ல அதை விட குறைவாக இருந்தால் அது பொருளை வைத்திருக்காது அது மிகவும் இறுக்கமான விஷயமாக இருக்கும் மேலே உள்ள எதையும் எடுத்துக்காட்டாக இது அதில் பொருள் என்றால் நான் ஒரு சிலிண்டரை வைக்க விரும்புகிறேன் இப்போது நான் இந்த பரிமாணத்தை அளவிடப் போகிறேன் அல்லது இதை இன்னும் பொருத்தமான வழியில் அளவிடலாம் 01 க்கு மேல் உள்ள எதையும் நான் விரும்பினால் 25 மி ஆனால் நான் 25 1 க்கு கீழே சென்றால் அது இங்கே எங்காவது இருக்கும் எனவே இந்த உருளை அந்த பொருளுக்குள் நுழைய முடியாது எனவே சில நேரங்களில் இந்த குறைந்த பரிமாணங்கள் 0 போன்ற கண்டிப்பாக விதிக்கப்பட வேண்டும் மேலே உள்ள எதையும் அது அந்த வகையான பொருள்களாக இருந்தால் நன்றாக இருக்கும் அதே விஷயத்தில் நாம் சிலிண்டரைப் பற்றி பேசுகிறோம் என்றால் இந்த பொருளில் சரி செய்யப்பட வேண்டும் நான் அந்த 25 மி உடன் செல்கிறேன் என்றால் இங்கே இது நன்றாக இருக்கிறது ஆனால் அதற்கு மேல் எதுவும் 25 02 அது அந்த பெட்டியிலிருந்து வெளியேறும் எனவே நாம் அதை உண்மையில் பொருத்த முடியாது அவ்வாறான நிலையில் நாம் என்ன செய்வோம் என்பது கீழ் பக்கமானது விரும்பத்தக்கது மேல் பக்கமானது விரும்பத்தக்கது அல்ல எனவே அதன் அடிப்படையில் உங்கள் பிளஸ் மற்றும் கழித்தல் வேறுபாடுகள் எப்போதும் நிகழக்கூடும் இந்த சகிப்புத்தன்மை பரவலாக இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று வரம்பு சகிப்புத்தன்மை அங்கு பரிமாணத்தை 2 5 2 45 இரண்டையும் காட்டுகிறோம் இதேபோல் வரம்புகள் குறிப்பிடப்பட்டுள்ள வரம்புகள் 1 4 முதல் 1 5 வரை மாறுபடும் இந்த விட்டம் 1 5 முதல் 1 75 வரை மாறுபடும் இதேபோல் வரம்பு சகிப்புத்தன்மை என்று அழைக்கப்படும் கோணங்களை 28 0 முதல் 28 4 வரையிலான கோணங்கள் காட்டுகின்றன இது பிளஸ் மைனஸ் வகையான சகிப்புத்தன்மை என்றால் நாங்கள் அதை வழக்கமாக 2 5 பிளஸ் அல்லது மைனஸ் 00 மைனஸ் 005 அடிப்படையில் காண்பிப்போம் இதுபோன்ற ஒரு பொதுவான நடைமுறை 1 45 பிளஸ் அல்லது மைனஸ் 05 00 போன்ற தாள்களை வரைவதில் நாம் பார்க்கிறோம் 0 15 கழித்தல் 0 10 இதுபோன்ற விஷயங்களை பிளஸ் மைனஸ் சகிப்புத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது எனவே பொறியியல் வரைபடங்களுக்கான எங்கள் அறிமுகத்தை சுருக்கமாக முதல் ஆறு சொற்பொழிவுகளில் பரிமாண சகிப்புத்தன்மை குறித்த வரைபடங்களை வரைதல் வரைதல் கருவிகள் எழுத்து தளவமைப்புகள் பற்றிய முழுமையான படத்தைப் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் இருந்து கோடுகள் வளைவுகள் இருசக்தி கோடுகள் மற்றும் பலவற்றை இந்த வடிவங்களை வடிவியல் விஷயங்களை உருவாக்குவது எப்படி பரபோலா வட்டம் ஹைபர்போலா மற்றும் சைக்ளோயிட்கள் போன்ற பிற வளைவுகளை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி அறிந்து கொள்வோம் ஆன் எனவே விரிவுரை 7 முதல் இந்த கூம்பு பிரிவுகளையும் வடிவியல் கட்டுமானங்களையும் உள்ளடக்குகிறோம்